தொடர்புகொள்கை மூலம் மாற்றங்களுக்கான தேர்வு விதிகள் பெரிய குவாண்டம் எண் வரம்பான முடிவிலிக்கு n போவதற்கு குவாண்டம் முடிவுகள் கிளாசிக்கல் முடிவுகளுக்குச் செல்கின்றன என்று கூறும் தொடர்புக் கொள்கையைப் பற்றி நாம் இதுவரை கற்றுக்கொண்டோம் இந்த சொற்பொழிவில் தேர்வு விதிகள் எனப்படும் ஒன்றைப் பெற இந்த கொள்கையை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதையும் ஹார்மோனிக் ஆஸிலேட்டருக்கான A குணகத்தையும் நாம் காணப்போகிறோம் நான் முந்தைய விரிவுரைகளில் 3 உதாரணங்களை எடுத்துக்கொண்டேன் என்பதை நினைவு கூறுங்கள் இவற்றில் 2 ஐ நான் கருதுகிறேன் ஹார்மோனிக் அலையாக்கி பெட்டியில் உள்ள ஒரு துகள் ஹார்மோனிக் அலையாக்கி வழக்கில் இடப்பெயர்ச்சியை C tau e raise to i tau ஒமேகா t ன் சுருக்கமாக எழுதலாம் என்று நான் கூறினேன் ஒமேகா என்பது அடிப்படை அதிர்வெண் ஆகும் இது nu மடங்கு 2 pi ஆகும் இது 2 pi v ஓவர் 2 L க்கு சமமாக இருந்தது மறுபுறம் ஹார்மோனிக் அலையாக்கியைப் பொறுத்தவரை x t க்கு ஒரே ஒரு கூறு மட்டுமே உள்ளது இதை நான் வீச்சு e raise to i ஒமேகா t என எழுத முடியும் உண்மையில் நான் அதை விட சிறப்பாக செய்ய விரும்புகிறேன் இது பொதுவாக A cosine of omega t என்று எழுதப்படுகிறது இது வீச்சு வகுத்தல் 2 e raise to i ஒமேகா t பிளஸ் e raise to மைனஸ் i ஒமேகா t ஆகும் எனவே ஒரு பெட்டியில் நகரும் துகள் V ஓவர் 2 L மற்றும் அதன் அனைத்து மடங்குகளுக்கும் அடிப்படை அதிர்வெண்ணை கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள் எனவே அது இயக்கத்தை நிகழ்த்தும்போது அது அனைத்து வகையான அதிர்வெண்களையும் வெளிப்படுத்தும் ஒரு ஹார்மோனிக் அலையாக்கியில் செயல்படும் ஒரு துகள் ஒரே ஒரு அதிர்வெண் மட்டுமே கொடுக்கும் அளவுக்கு அடிப்படை மற்றும் அது ஹார்மோனிக்ஸ் tau மடங்கு ஆகும் அதை நாம் எவ்வாறு பயன்படுத்தலாம் என்று பார்ப்போம் எனவே கிளாசிக்கலில் ஒரு பெட்டியில் உள்ள துகள் அனைத்து அதிர்வெண்களையும் கொடுக்கும் என்று கற்றுக் கொண்டோம் எல்லா அதிர்வெண்களிலும் அது தொடர்ந்து மாறுபடும் அதிர்வெண்களை கொடுக்கும் என்று நாம் அர்த்தப்படுத்தவில்லை ஆனால் அது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினால் துகள் n நிலையிலிருந்து ஒரு மாற்றம் செய்கிறது என்றால் E n மைனஸ் tau நிலை என்று கூறினால் பின்னர் உமிழப்படும் அதிர்வெண்கள் tau டைம்ஸ் ஒமேகா n ஆக இருக்கும் சரி அங்கே ஒமேகா n என்பது கோண அதிர்வெண் அது n நிலையில் உள்ள இயக்கத்துடன் தொடர்பில் உள்ளது எனவே கிளாசிக்கல் முறைப்படி இந்த அதிர்வெண் ஒமேகா n அல்லது n நிலையில் இயக்கத்துடன் இணைக்கப்பட்ட கோண அதிர்வெண் ஆனது கதிர்வீச்சு அதிர்வெண் ஆக இருக்கும் மற்றும் நாம் கடந்த முறை பார்த்தது என்னவென்றால் நான் அதன் இடப்பெயர்வு verses நேரம் என்று எழுதினால் அது இது போன்ற உள்ளது இது ஒரு தூய ஹார்மோனிக் அல்ல எனவே இது x t உண்மையில் அதிக ஹார்மோனிக்காக உள்ளது என்று உங்களுக்கு சொல்கிறது இது நான் முன்பு எழுதிய C C tau e raise to i tau ஒமேகா அதை ஒமேகா n t என நாம் அழைக்கலாம் எனவே இது உங்களுக்கு கதிர்வீச்சு அதிர்வெண் ஒமேகா n ஐ கொடுக்கும் மேலும் இயக்கம் மற்ற அதிர்வெண்களைக் கொண்டிருப்பதால் மற்ற அனைத்து அதிர்வெண்களும் வெளிவரும் நாம் பார்க்கலாம் குவாண்டம் மாற்றங்கள் பற்றி அது நமக்கு என்ன கற்பிக்கிறது எனவே இப்போது குவாண்டம் இயந்திரத்தனமாக எழுதுவோம் கதிர்வீச்சு வெளியே வரவில்லை ஏனெனில் ஒரு துகள் அதிர்வெண் nuவுடன் ஊசலாடுகிறது மாறாக அது தாவல்கள் மூலம் வெளியே வருகிறது எனவே கதிர்வீச்சு தாவல்கள் மூலம் வெளியே வருகிறது கதிர்வீச்சு நிலைகளுக்கு இடையே தாவல்கள் மூலம் வெளியே வருகிறது அங்கு கிளாசிக்கலி அது முடுக்கம் காரணமாக உள்ளது இப்போது ஒரு கதிர்வீச்சு nலிருந்து n மைனஸ் tau என்ற நிலைக்கு தாவினால் அதிர்வெண் nu n n மைனஸ் tau என்பது E n மைனஸ் E n மைனஸ் tau வகுத்தல் h என வழங்கப்படுகிறது இது வரையறுக்கப்பட்ட வேறுபாட்டின் மூலம் வழங்கப்படுகிறது அதேசமயம் பாரம்பரியத்தில் முந்தைய விரிவுரையை நாம் நினைவுகூர்கையில் இது j ஐ பொறுத்து ஒரு வகையீட்டால் வழங்கப்படுகிறது இப்போது n முடிவிலிக்கு செல்லும்போது nu n t n மைனஸ் tau என்பது tau nu n க்கு செல்லும் அங்கு nu n என்பது கிளாசிக்கல் அதிர்வெண் ஆகும் எனவே இந்த அதிர்வெண்கள் அனைத்தும் கவனிக்கப்படுவதால் நீங்கள் அதை கிளாசிக்கல் முறைப்படி பார்க்கிறீர்கள் சரி எனவே இதை கிளாசிக்கல் முறையில் எழுதுவோம் அனைத்து அதிர்வெண்களும் tau nu n கவனிக்கப்படுகின்றன என்பதால் அதாவது குவாண்டம் இயந்திரத்தனமாக ஒரு துகள் எந்த n மைனஸ் tauக்கு தாவலாம் நான் இதை மீண்டும் எழுதுகிறேன் எனவே இது n நிலை n மைனஸ் tau நிலை மற்றும் இங்கே இந்த ஜம்ப் உள்ளே வருகிறது மற்றும் சில கதிர்வீச்சு வெளியே வருகிறது எனவே கதிர்வீச்சு அதிர்வெண் n n மைனஸ் tau என்பது E n மைனஸ் E n மைனஸ் tau ஓவர் h மற்றும் துகள் அடிப்படை அதிர்வெண் nu n இன் படி ஒரு periodic இயக்கத்தை அவ்வப்போது இயக்குவதால் கிளாசிக்கல் ரீதியாக அனைத்து tau nu n கவனிக்கப்படுவதை நீங்கள் பார்க்கிறீர்கள் ஆனால் இந்த ஹார்மோனிக்ஸ் அனைத்தும் உள்ளன எனவே இந்த n மைனஸ் tau இக்கு துகள் குதிக்கும் போது இங்கே எந்த கட்டுப்பாடும் இல்லை என்று அர்த்தம் நாம் ஒரு எண்ணிக்கையிலான உதாரணத்தைப் பார்த்தால் நாம் n என்பது n மைனஸ் ஒன்றுக்கு மட்டுமே செல்ல முடியும் என்று சொன்னால் இது ஒரு எதிர் உதாரணம் இதை நாம் கூறினால் பின்னர் n முடிவிலிக்கு செல்கிறது அடிப்படை அதிர்வெண் மட்டுமே கவனிக்கப்படும் அதாவது அது ஒரு n மைனஸ் ஒன்று மட்டும் அல்ல அது எந்த அதிர்வெண்ணுக்கும் செல்ல முடியும் இப்போது கேள்வி எழுகிறது முக்கியமான n க்கு அப்பால் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் நல்லது மற்றும் கீழே குவாண்டம் மெக்கானிக்ஸ் நல்லது என்று நாம் சொல்லக்கூடிய ஒரு விமர்சனமும் உள்ளது வேறு வார்த்தைகளில் கூறுவதென்றால் கிளாசிக்கல் மற்றும் குவாண்டம் மெக்கானிக்ஸ் இடையே ஒரு எல்லை உள்ளது பதில் உண்மையில் இல்லை உண்மையான கோட்பாடு குவாண்டம் இயந்திரவியல் ஆகும் முந்தைய விரிவுரையில் நாம் பார்த்ததைப் போலவே நாம் டெல்டா E by h ஐ வழித்தோன்றல் d E by d j times n tau மூலம் பதிலீடு செய்ய முடியும் போது மட்டுமே கிளாசிக்கல் கோட்பாடு நன்றாக உள்ளது மற்றும் அதாவது அடிப்படையில் n போதுமான அளவு பெரியதாக இருக்க வேண்டும் மற்றும் tau ஆனது n ஐ விட மிக மிக மிக சிறியதாக இருக்கவேண்டும் அது மட்டும் தான் நிபந்தனை ஆனால் இந்த கொள்கை உண்மையில் உங்களுக்கு எதை கூறுகிறது என்றால் டெரிவேட்டிவ் மூலம் வித்தியாசத்தை திறம்பட மாற்றியமைக்கும்போது நீங்கள் உண்மையில் கிளாசிக்கல் மட்டத்தை நெருங்க வேண்டும் அதற்கான நிலை n மிகப் பெரியது மற்றும் tau n ஐ விட மிக மிகச் சிறியது இப்போது மற்ற உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம் இந்த ஹார்மோனிக் அலையாக்கியில் மற்றும் கிளாசிக்கல் முறைப்படி அதன் இயக்கம் x t என்பது a வகுத்தல் 2 e raise to i ஓமெகா t பிளஸ் e raise to மைனஸ் i ஒமேகா t க்கு சமம் அது ஒரே ஒரு அதிர்வெண்ணை கொண்டுள்ளது இதை குவாண்டம் இயந்திரத்தனமாகப் பார்ப்போம் இந்த நிலைகள் உள்ளன h nu 2 h nu 3 h nu 4 h nu மற்றும் பல மற்றும் ஒரு தாவல் இருக்கும் போது கதிர்வீச்சு வெளியே கொடுக்கப்படுகிறது இப்போது நீங்கள் கிளாசிக்கல் முடிவுகளை எப்படி ஒப்பிட்டு பார்க்க முடியும் ஒரு தேர்வு விதி உள்ளது என்று நினைக்கிறேன் n லிருந்து n மைனஸ் tau க்கு மாற்றம் நடைபெறுகிறது என்று வைத்துக்கொண்டால் பின்னர் கிளாசிக்கல் வரம்பில் தொடர்புடைய அதிர்வெண் tau டைம்ஸ் ஒமேகா வாக இருக்கும் எனினும் கிளாசிக்கல் முறைப்படி நாம் ஒமேகாவை மட்டுமே பார்க்க இந்த அதிகபட்சம் tau ஒன்றாக இருக்க முடியும் மற்றும் இது உங்களுக்கு ஒரு ஹார்மோனிக் அலையாக்கியில் ஒரு கட்டுப்பாட்டை கொடுக்கிறது அங்கிருக்கும் ஒரே ஒரு தாவல் எதுவெனில் n செல்லும்போது துகள் ஆனது ஒரு தாவலை செய்கிறது n ஆனது n மைனஸ் 1 அல்லது அது n பிளஸ் 1 ஐ உறிஞ்சுகிறது என்றால் மட்டுமே நடக்கும் எனவே இது ஒரு தேர்வு விதி என்று அழைக்கப்படும் ஒன்றை கொடுக்கிறது மற்றும் தேர்வு விதி ஜம்ப் செய்யப்படுகிறது என்பதை தேர்வு விதி கூறுகிறது அல்லது மாற்றம் நடைபெறுகிறது என்று கூறுகிறது டெல்டா n ன் அளவு ஒன்று இல்லையெனில் அனைத்து மாற்றங்களுக்கும் கதிர்வீச்சு இருக்காது எனவே கதிர்வீச்சைத் தரும் வேறு எந்த மாற்றமும் இல்லை ஏன் நான் அதை மீண்டும் சொல்கிறேன் ஏனென்றால் மற்ற மாற்றங்களும் பெரிய n வரம்பில் நடந்தால் மற்ற அதிர்வெண்களையும் நாம் காண்போம் அது நடக்காது எனவே தொடர்புக் கொள்கையுடன் இணக்கமாக இருக்க குவாண்டம் மட்டத்தில் ஒரே ஒரு மாற்றம் மட்டுமே அனுமதிக்கப்படுகிறது எனவே இப்போது எழுந்த ஒரு கேள்வி நீங்கள் லேசர் க்கு ஒற்றை அதிர்வெண் வேண்டும் என்றால் நீங்கள் ஹார்மோனிக் அலையாக்கியின் வரையறையை பயன்படுத்த வேண்டும் உண்மையில் 2 கேள்விகள் தொடர்புடையது அல்ல ஏனெனில் ஒரு லேசரில் மாற்றத்தை துல்லியமாக அந்த அதிர்வெண்ணாக மாற்றும் அதிர்வெண்ணை நீங்கள் தேர்வு செய்கிறீர்கள் எனவே நீங்கள் எந்த அமைப்பையும் தேர்வு செய்யலாம் மற்றும் தூண்டப்பட்ட உமிழ்வு இந்த தூண்டப்பட்ட உமிழ்வு ஒரு குறிப்பிட்ட அதிர்வெண்ணில் மட்டுமே நடைபெறும் எனவே இந்த கேள்வி உண்மையில் எழவில்லை